இந்த பாடத்திட்டத்தின் ஆரம்பத்தில் நாம் வகுத்த சில சிக்கல்களுக்கான தீர்வை இப்போது காண்பிக்கிறோம் எனவே நாம் உருவாக்கிய சிக்கல்களில் ஒன்று நாப்கின்ஸ் பிரச்சனை இது கேடெரெர் பிரச்சினை என்றும் அழைக்கப்படும் எனவே 5 நாட்களுக்கு நாப்கின்களின் தேவை 100 60 80 90 மற்றும் 70 எனக் காட்டப்படுகிறது புதிய நாப்கின் விலை 60 அவை ஒரு சலவைக்கு அனுப்பப்படலாம் மேலும் அவை ஓரிரு நாட்களுக்குப் பிறகு திரும்பி வருகின்றன சலவை செலவு 20 எப்படி இதற்க்கு நாம் மேம்படுத்திய தீர்வு கொண்டு வருவது என்று பாப்போம் எனவே நாம் எழுதிய தடைகள் நாள் 1 இற்கான புதிய நாப்கின்கள் கோரிக்கைக்கு ஏற்ப செய்யப்படுகிறது நாள் 2 கட்டுப்பாடு X1X2 ≥ 160 நாள் 3 க்கு X1X2X3Y1 ≥ 240 மற்றும் நாள் 4 இது போன்ற தடைகளைக் கொண்டிருந்தது 5 ஆம் நாளிலும் இதே போன்ற கட்டுப்பாடு இருந்தது எனவே 5 நாட்களுக்கு 5 தடைகள் இருந்தன பின்னர் 3 நாட்களில் நாப்கின்கள் துவைக்கும் இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது ஏனென்றால் அவை திரும்பி வர 2 நாட்கள் ஆகும் அவை 1 2 மற்றும் 3 நாட்களில் அனுப்பப்படுகின்றன எட்டு தடைகள் உள்ளன மற்றும் எட்டு மாறி X1 முதல் X5 வரை உள்ளன அல்லது புதிய சலவை நாள் 1 முதல் நாள் 5 வரை பயன்படுத்தப்படுகிறது Y1 Y2 Y3 அனுப்பப்பட்ட சலவைகள் அல்லது நாப்கின்கள் அனுப்பப்படுகின்றன 1 2 மற்றும் 3 நாட்களின் முடிவில் சலவை செய்ய X1 முதல் X5 வரை 5 நாட்களில் இருந்து பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்கள் எனவே 8 மாறிகள் உள்ளன மற்றும் இந்த சிக்கலில் 8 தடைகள் உள்ளன எனவே இப்போதே இந்த சூத்திரத்தை உருவாக்கி தீர்வைப் பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிப்போம் எனவே நான் அதை சற்று கொஞ்சம் பெரிதாக்குகிறேன் எனவே இப்போது என்னிடம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே நான் x 1 முதல் x 5 வரையிலான எட்டு மாறிகள் வரையறுத்துள்ளேன் அவை 1 முதல் 5 நாட்களில் பயன்படுத்தப்படும் புதிய நாப்கின்கள் Y 1 முதல் Y 3 வரை அனுப்பப்படும் நாப்கின்களின் எண்ணிக்கை சலவை எனவே நான் இங்கே சில தன்னிச்சையான மதிப்புகளைப் பயன்படுத்த அனுமதிக்கிறேன் எனவே 80 60 அந்த 20 ஐ இங்கே பயன்படுத்த அனுமதிக்கிறேன் இங்கே 10 ஐப் பயன்படுத்துகிறேன் இப்போது 60 க்கு வாங்கப்பட்ட புதிய நாப்கின்களை வாங்குவதற்கான செலவையும் சலவைக்கு அனுப்பும் செலவையும் 20 எனக் குறைப்பதே குறிக்கோள் எனவே இந்த புறநிலை செயல்பாட்டை நீங்கள் கவனமாகக் கண்டால் நான் எழுதியது 60 x B3 இது 60 x புதிய நாப்கின்கள் 6 x பெருக்கல் 60 x மற்றும் இந்த 10 20 10 ஆகும் இது ஒரு தீர்வு எல்லா 5 நாட்களிலும் 80 60 10 20 மற்றும் 10 நாப்கின்கள் அல்லது புதிய நாப்கின்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று நான் கருதுகிறேன் இதற்கு அனுப்பப்படும் நாப்கின்களின் எண்ணிக்கை 100 60 மற்றும் 70 ஆகும் நான் இங்கே சில மதிப்புகளைப் பயன்படுத்தினேன் புறநிலை செயல்பாடு ஒவ்வொன்றிற்கும் 60 மடங்கு விலை பதிவுள்ளது 60 என்பது ஒவ்வொரு புதிய நாப்கினின் விலை எனவே 60X1 60X2 60X3 60X4 60X5 20Y1 20Y2 20Y3 கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு 15400 மற்றும் நாம் எட்டு கட்டுப்பாடுகள் X1 X 100 X1 X2 ≥ 160 X1 X2 X3 Y1 ≥ 240 X1 X2 X3 X4 Y1 Y2 ≥ 330 மற்றும் X1 X2 X3 X4 X5 Y1 Y2 Y3 ≥ 400 எனவே இவை அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே நான் தீர்விக்குச் சென்று எல்லாவற்றையும் தயார் செய்துள்ளேன் நான் செய்ய வேண்டியது எல்லாம் அதைத் தீர்ப்பதுதான் புறநிலை செயல்பாடு B5 நிலையாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது மாறி நிலைகள் இருக்கும் B3 to I3 இலிருந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் மற்றும் எட்டு தடைகள் அனைத்தும் இங்கே எழுத தயாராக உள்ளன 12 13 மற்றும் 14 ஆகிய நிலைகளுக்கு ஒத்த மூன்று கட்டுப்பாடுகள் இங்கு வருவதை நீங்கள் காணலாம் எனவே நிலை 12 13 மற்றும் 14 அவை கட்டுப்பாடுகளுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கின்றன மீதமுள்ளவை அனைத்தும் தடைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளன எனவே எட்டு தடைகளும் இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே சிம்ப்ளக்ஸ் எல்பி மற்றும் இந்த சிக்கலை தீர்க்க 14800 ஐ தீர்வாகப் பெறுங்கள் எனவே 170 புதிய நாப்கின்களை பெற முதல் நாளில் 170 புதிய நாப்கின்களை வாங்கவும் எனவே முதல் நாளில் 170 புதிய நாப்கின்களை வாங்கி பின்னர் தீர்வை பயன்படுத்தவும் எனவே முதல் நாளில் 170 நாப்கின்களை வாங்கவும் இப்போது அனைத்து 5 நாட்களிலும் உள்ள கோரிக்கைகள் 100 60 80 90 மற்றும் 70 ஆகும் இது முதல் நாளில் 100 நாப்கின்களை சலவைக்கு வைக்கவும் கூறுகிறது முதல் நாளில் சலவை செய்ய 100 நாப்கின்களை வைக்கவும் எனவே 100 ஐ பயன்படுத்தவும் முதல் நாளில் 170 பயன்பாட்டு 100 இல் இப்போது 70 கிடைக்கிறது நான் இருக்கிறேன் குறிப்புக்கான 5 கோரிக்கைகளை எழுதுகிறேன் எனவே 5 கோரிக்கைகள் 100 60 80 90 மற்றும் 70 ஆகும் இவை 5 கோரிக்கைகளாகும் முதல் நாளில் 170 பயன்பாடு 100 ஐ வாங்கவும் முதல் நாளில் 100 சலவைக்கு அனுப்பவும் தீர்வு கூறுகிறது எனவே இரண்டாவது நாள் 60 ஐப் பயன்படுத்துங்கள் ஏனென்றால் அது தேவை 60 ஆகும் அதை சலவைக்கு அனுப்புங்கள் மேலும் முக்கியமாக இரண்டாவது நாளின் முடிவில் அதை சலவைக்கு அனுப்புங்கள் எனவே 10 புதிய நாப்கின்கள் உள்ளன முதல் நாளில் அனுப்பப்பட்ட 100 மூன்றாம் நாளில் வரும் எனவே மூன்றாம் நாள் 110 நாப்கின்கள் இருக்கும் இப்போது 110 ஐப் பயன்படுத்தவும் 80 ஐ இப்போது நான்காவது நாளாக அனுப்பவும் இரண்டாவது நாளில் சலவைக்கு அனுப்பப்பட்ட இந்த 60 வைக்கப்பட்டுள்ளது நான்காவது நாளில் 60 ஆக கிடைக்கும் அந்த 20 ல் போடப்பட்ட 100 ம் கிடைக்கின்றன எனவே இந்த 60 பிளஸ் 20 80 மற்றும் மற்றொரு 10 நாப்கின்கள் நான்காவது நாளின் தேவையை பூர்த்தி செய்ய 90 ஆக மாறும் ஐந்தாவது நாள் இப்போது 70 ஐ வைக்கவும் மூன்றாம் நாள் முடிவில் வைக்கப்படும் 70 இன் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்தலாம் ஐந்தாவது நாள் இது 70 ஆகும் எனவே தீர்வை இப்படித்தான் விளக்க வேண்டும் எனவே இந்த தீர்வை உங்களுக்காக மீண்டும் விளக்குகிறேன் இந்த கணக்கில் ஒரு நாள் தொடக்கத்தில் 170 ஐ வாங்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே 1 நாள் ஆரம்பத்தில் 170 வாங்கப்பட்டது முதல் 100 முதல் நாளின் தேவையைப் பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்பட்டது எனவே கிடைக்கும் இருப்பு 70 க்கு சமம் இப்போது இரண்டாவது நாள் அவற்றில் 60 ஐப் பயன்படுத்துங்கள் எனவே இரண்டாவது நாள் 60 ஐப் பயன்படுத்துங்கள் எனவே மூன்றாம் நாளுக்கு கிடைக்கும் இருப்பு 10 ஆகும் இப்போது இந்த 100 ஐ முதல் நாளில் சலவைக்கு வைக்கவும் எனவே மூன்றாம் நாளின் தொடக்கத்தில் 100 கிடைக்கும் ஏற்கனவே புதிய 10 நாப்கின்கள் உள்ளன எனவே மூன்றாவது நாளுக்கு 110 கிடைக்கும் மூன்றாம் நாளின் தேவை 80 ஆகும் எனவே 30 நாப்கின்கள் கிடைக்கின்றன அவை 60 ஐ இரண்டாவது நாளின் முடிவில் வைக்கப்படுகின்றன அல்லது நான்காவது நாளின் தொடக்கத்தில் வரப்போகின்றன 30 நாப்கின்கள் ஏற்கனவே கிடைக்கின்றன எனவே 30 பிளஸ் 60 நான்காவது நாளின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய 90 ஐ வழங்கும் மூன்றாம் நாள் 70 நாப்கின்களுக்கான கோரிக்கையை அனுப்பியுள்ளன அதில் 80 இல் 70 சலவைக்கு அனுப்பப்படுகிறது இந்த 70 ஐந்தாவது கோரிக்கையை பூர்த்தி செய்ய ஐந்தாம் நாள் காலையில் பயன்படுத்தலாம் எனவே தீர்வு எவ்வாறு விளக்கப்படுகிறது எனவே நம்மிடம் உள்ள சூத்திரம் எட்டு மாறிகள் மற்றும் எட்டு தடைகளைக் கொண்டிருந்தது மேலும் இந்த சிக்கலுக்கான தீர்வைக் காட்ட முடிகிறது இப்போது நாம் இன்னும் ஒரு உதாரணத்தைப் பார்க்கிறோம் சைக்கிள் பிரச்சனை என்று அழைக்கப்படும் கேள்வியை நாம் தீர்க்கிறோம் எனவே சைக்கிள் பிரச்சினை இங்கே பின்வருமாறு எனவே சைக்கிள் பிரச்சினை பின்வருமாறு இங்கே 3 பேர் ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் 4 5 மற்றும் 6 வேகத்தில் நடக்க முடியும் என்றும் அவர்கள் 7 8 மற்றும் 10 வேகத்தில் மிதிவண்டியை சவாரி செய்கிறார்கள் என்றும் பின்னர் நாம் மூன்று மாறிகள் கொண்ட சிக்கலை உருவாக்கினோம் x 1 x 2 x 3 ஆக A மற்றும் B மற்றும் C கடந்த தூரமாக கருதப்படுகிறது மேலும் இறுதியாக இந்த மூன்று கட்டுப்பாடுகளுக்கும் x 1 x 2 x 3 5 க்கும் உட்பட்ட அளவைக் குறைக்கும் சூத்திரத்தை எழுதினோம் ஆகவே x 1 x 2 x 3 மற்றும் u ஆகிய நான்கு மாறிகள் உள்ளன நான்கு தடைகள் உள்ளன இது ஒரு தடைகள் இந்த மூன்று தடைகளும் உள்ளன இப்போது இந்த மூன்று தடைகளும் மீண்டும் எழுதப்பட வேண்டும் எனவே இந்த கட்டுப்பாடு இப்போது u ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ எழுதப்படும் LCM 4X1 7 x 28 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே 28u 4X1 35 7X1 எனவே 28u 35 3X1 எனவே 3X1 28u 35 அதுதான் தடை எனவே 3X1 28u 35 என்பது கட்டுப்பாடுகள் இதேபோல் இந்த தடைகள் எழுதப்பட வேண்டும் இப்போது நீங்கள் கவனமாகப் பார்த்தால் இப்போது இந்த மூன்று தடைகளும் அதற்கேற்ப எழுதப்பட வேண்டும் எனவே இதைப் பார்ப்போம் மீண்டும் செல்லலாம் இந்த சிக்கலுடன் தொடர்புடைய எக்செல் தாளுக்கு செல்லலாம் எனவே நான் இங்கு எழுதியுள்ள இந்த சிக்கலுடன் தொடர்புடைய எக்செல் தாள் இது x 1 x 2 x 3 மற்றும் u ஆகிய நான்கு மாறிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் நான்கு தடைகள் உள்ளன நீங்கள் இங்கே சில தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுக்கலாம் எனவே நீங்கள் 1 2 1 போன்ற மதிப்புகளை கொடுக்கலாம் மற்றும் சில 3 தன்னிச்சையான மதிப்புகளைக் கொடுத்தால் புறநிலை செயல்பாடு u ஐக் குறைக்கிறது எனவே இது E3 நிலையை குறைப்பதை நீங்கள் காணலாம் இது நான்கு தடைகள் உள்ளன இது X1 X2 X3 5 என்ற கட்டுப்பாடு எனவே நீங்கள் 5 க்கு பதிலாக 1 2 1 4 ஐ இங்கே காணலாம் இது ஒரு தீர்வு மட்டுமே இது உகந்த தீர்வு அல்ல இப்போது இவை என்னிடம் உள்ள மூன்று நிலைகள் இந்த தடைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நான் இங்கு செய்திருப்பது என்னவென்றால் நடைபயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் ஆகிய மூன்று மதிப்புகளை நான் வெறுமனே எழுதியுள்ளேன் எனவே 7 8 மற்றும் 10 ஆகியவை சைக்கிள் ஓட்டுதல் வேகம் 4 5 மற்றும் 6 ஆகியவை நடைபயிற்சி வேகம் மற்றும் இதைப் பயன்படுத்தினால் 3 மற்றும் 28 வித்தியாசங்கள் மற்றும் விடை எனவே இந்த மதிப்புகள் இங்கு வரும் மதிப்புகளாக மாறும் எடுத்துக்காட்டாக இது F9xB3 F10xE3 ஆக மாறும் எனவே 3X1 28u ≥ 35 மற்றொன்று 3X2 40u ≥ 40 இந்த 40 8x5 40 இல் இருந்து வரும் நாம் தடைகளை எளிமைப்படுத்தி எங்களிடம் உள்ள பண்ணைக்கு கொண்டு வரும்போது இடது புறத்தில் உள்ள மாறிகள் மற்றும் வலது புறத்தில் நிலையான மதிப்பு தடை இப்படி மாறும் எனவே மூன்றாவது ஒன்று 4X3 60u ≥ 10x5 50 ஆக மாறும் நாம் LCM எடுக்கும்போது அந்த 10x5 ஐ நீங்கள் பெறுவீர்கள் இது 50 LCM அல்ல LCM 60 ஆக மாறும் இது போகும் மறுபுறம் நீங்கள் அந்த குணகத்தைப் பெறுவீர்கள் நாம் எல் எம் எடுத்து ஒரு பகுதியைக் கொண்டு வரும்போது மாறிலி 10x5 50 ஆக மாறும் என்பதை நீங்கள் உணருவீர்கள் முதல் கட்டுப்பாட்டுக்கு அது ஆனது முதல் கட்டுப்பாட்டுக்கு மாறியது 35 ஏனெனில் எல் எம் 7 x 4 ஐ 28u உடன் எடுத்துக்கொண்டபோது இந்த 7 மற்றும் 5 35 ஆகும் இரண்டாவது கட்டுப்பாடு 8x5 வரும் மூன்றாவது தடை இந்த 10x5 வரும் எனவே தடைகள் இங்கே எழுதப்பட்டுள்ளன பின்னர் இதை நாம் தீர்க்க வேண்டும் எனவே நாம் தரவுக்குச் செல்கிறோம் அது ஏற்கனவே இங்கே சொல்லப்பட்ட தீர்விக்குச் செல்கிறோம் புறநிலை செயல்பாடு இங்கே அமைக்கப்பட்டுள்ளது நான்கு மாறிகள் இங்கே உள்ளன என்பதை நான் விளக்கியுள்ளேன் எனவே நாம் தீர்வு காண்கிறோம் பின்னர் தீர்வு கிடைக்கும் இப்போது x 3 நபர் உண்மையில் சைக்கிள் ஓட்டுவதில்லை என்பதையும் அந்த நபர் நடந்து செல்கிறார் என்பதையும் x 1 மற்றும் x 2 உடன் தொடர்புடைய நபர்கள் 3 43 கிலோமீட்டர் தூரத்துடன் சைக்கிள் ஓட்டப் போகிறார்கள் என்பதையும் கவனிக்கிறோம் மேலும் 5 கிலோமீட்டர் கடக்க 1 57 கிலோமீட்டர் சேர்க்க வேண்டும் என்பதை உணர்கிறோம் எனவே x 3 நபர் சைக்கிள் ஓட்டுவதில்லை ஏனெனில் வேகம் மற்றும் பலவற்றின் காரணமாக அவர்கள் வெகுதூரம் நடக்கிறார்கள் மேலும் அவர்கள் அடையும் நேரம் 0 88 மணி நேரம் ஆகும் இப்போது இந்த உருவாக்கம் சற்று நெகிழ்வான பயன்முறையில் செய்யப்படுகிறது எனவே நான் நடைபயிற்சி வேகத்தில் சிலவற்றை மாற்றினால் ஏதாவது நடக்கலாம் எடுத்துக்காட்டாக நான் 3 ஆக மாற்றினால் மாற்றங்கள் 4 ஆகவும் இதை 3 ஆக மாற்றவும் ஏதாவது நடந்தால் குணகங்கள் மாறுகின்றனவா என்று பார்ப்போம் ஏனென்றால் வித்தியாசமும் விடைகளும் இப்போது மாறிவிட்டன நான் இதைத் தீர்த்தால் இந்த தீர்விக்குச் செல்கிறேன் இப்போது அவர்கள் மூவரும் உண்மையில் குறிப்பிட்ட காலத்திற்கு மிதிவண்டியைப் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் எனவே குணகங்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமும் அதை மாற்றுவதன் மூலமும் கொடுக்கப்பட்ட வலது புறத்தின் பல்வேறு மதிப்புகளுக்கான சிக்கலை நாம் தீர்க்க முடியும் எனவே நாம் அதை மாற்றியபோது நடைபயிற்சி வேகத்தை 3 4 மற்றும் 3 ஐ மாற்றும்போது மூன்று பேரும் மிதிவண்டியைப் பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு தீர்வைப் பெற்றோம் எனவே நபர் 1 சுமார் 2 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிதிவண்டியைப் பயன்படுத்துகிறார் மீதமுள்ள 2 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கப் போகிறார் எனவே நபர் 2 இதை சுமார் 0 5 தோராயமாக 0 46 க்குப் பயன்படுத்தப் போகிறார் மீதமுள்ள 4 54 அல்லது எந்த அளவிற்கு நடக்கப் போகிறார் நபர் x 3 தோராயமாக 2 அல்லது 2 03 ஐப் பயன்படுத்தப் போகிறார் மேலும் 2 97 க்குச் செல்லும் அவை 1 19 மணிநேரத்தை எட்டும் அவை மூன்றும் அடையும் அவை மூன்றும் ஒரே நேரத்தில் இங்கு வந்து சேரும் ஏனென்றால் மூன்று மதிப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்றாகும் எனவே அவர்கள் அதே நேரத்தில் மற்றொன்றை அடைவார்கள் ஒரு நபர் உண்மையில் மிதிவண்டியைப் பயன்படுத்தாதபோது உதாரணமாக இதை நான் 4 5 மற்றும் 6 க்கு மாற்றினால் இது அசல் நிலைமை மற்றும் இதை நாம் தீர்த்தால் இந்த நபர் பயன்படுத்தாத இடத்தில் மூன்றாவது கட்டுப்பாடு உண்மையில் விட பெரியது என்பதை நீங்கள் உணருவீர்கள் அதாவது மூன்றாவது நபர் இப்போது வேறு நேரங்களை எடுப்பார் எனவே அவர்களில் இருவர் 0 88235 ஐ எட்டுவார்கள் மூன்றாவது நபர் உண்மையில் சற்று முன்னும் பின்னும் வேகமாக வந்திருப்பார் எனவே அதிகபட்சம் 3 ஐக் குறைத்தல் மற்றும் மேலும் அவ்வனம் தொடரும் எனவே அவர்கள் அனைவரும் குறைந்த பட்சம் சிறிது நேரம் மிதிவண்டியை சவாரி செய்யும்போது அவர்கள் அனைவரும் ஒரே கட்டத்தில் அடைந்துவிடுவார்கள் சைக்கிளில் வருவரும் மூன்றாவது இடத்தில் நடந்து செல்லும் இருவரும் ஆனால் ஒரு நபர் சைக்கிளை பயன்படுத்தவில்லை என்பதை தீர்வு காட்டுகிறது இந்த வேகங்கள் சைக்கிளை பயன்படுத்தாத நபர் உண்மையில் முதலில் அடைவார் மற்றவர்கள் சற்று தாமதமாக வருவார்கள் மேலும் அது அதிகரிக்கிறது எனவே இந்த வழியில் நாம் இந்த சிறிய சிக்கலை மூன்று மாறிகள் மூலம் தீர்க்க முடியும் மற்ற சிக்கலில் எட்டு மாறிகள் மற்றும் எட்டு தடைகள் இருந்தன அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு உதாரணத்தைக் காண்போம் பைனரி மாறிகளைப் பயன்படுத்திய பின் பேக்கிங் சிக்கலின் உதாரணத்தைக் காண்போம் அடுத்த வகுப்பில் பின் பேக்கிங் சிக்கலின் உதாரணத்தைக் காண்போம்